வணக்கம் அனைவரையும் வரவேற்கிறேன் ஐஐடி கான்பூரில் இருந்து மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த இந்த என் எல் மூக்கின் பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறேன் நான் ரவி சந்திரா மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையிலிருந்து இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் நாம் 6 வது வாரத்தில் இருக்கிறோம் இந்த வாரம் நான் தகவல்தொடர்பு திறன்களைப் பற்றி விவாதிக்கத் தொடங்கினேன் பயனுள்ள தகவல்தொடர்புக்கான தேவையுடன் தொடங்கினேன் பின்னர் தகவல்தொடர்புக்கான தடைகளைப் பற்றி பேச துவங்கினேன் தடைகளின் கீழ் அனுப்புநர் மற்றும் பெறுநரின் ஆளுமையிலிருந்து வெளிவரும் விஷயங்களில் நாம் ஆரம்பத்தில் குறிப்பாக கவனம் செலுத்தினோம் அதை ஆழமாக பகுப்பாய்வு செய்தோம் மேலும் இந்த தடைகளை எதிர்கொள்ள சில உத்திகளைக் கண்டறிய முயற்சித்தோம் தனிப்பட்ட தடைகளை நீங்கள் எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதைப் பற்றி நான் உங்களிடம் பேசினேன் அதைத் தொடர்ந்து தவறான தகவல்தொடர்புகளைப் பார்த்தேன் குறிப்பாக நிறுவன அமைப்பில் வரும் தடைகளின் அடிப்படையில் இப்போது இந்த வாரத்தின் முடிவில் நான் உடல் மொழியான சொற்களற்ற தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் உங்களில் சிலர் இந்த சொற்பொழிவைக் கேட்க தீவிரமாக காத்திருக்கிறீர்கள் இது எப்போது வரப்போகிறது என்று பலர் ஏற்கனவே கேட்டுள்ளனர் ஆனால் இந்த விரிவுரையிலும் அடுத்த விரிவுரையிலும் கருத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்குப் பதிலாக நான் ஒரு முன் சிந்தனை மதிப்பீட்டு முறையைப் பயன்படுத்தப் போகிறேன் அதற்கு செல்வதற்கு முன் எனவே இந்த தொகுதி ஐந்தாவது தொகுதி மற்றும் விரிவுரை எண் 35 மற்றும் விரிவுரை எண் 36 இல் நான் உண்மையில் அடுத்த வாரம் வாரம் 6 இல் வரும் உடல் மொழியின் கருத்துக்களைத் தொடங்குவதற்கு முன்பு இரண்டு முன் சிந்தனை மதிப்பீட்டு செயல்பாட்டைப் பயன்படுத்தப் போகிறேன் இன்றைய விரிவுரையை நான் தொடங்குவதற்கு முன்பு வழக்கம் போல் முந்தைய விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பதை சுருக்கமாக மறுபரிசீலனை செய்வோம் முந்தைய சொற்பொழிவு குறிப்பாக தவறான தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்தியது தவறான தகவல்தொடர்பு பொதுவாக தவறான புரிதல் காரணமாக எழுகிறது இவை நடவடிக்கை பரிவர்த்தனை தோல்வியின் நிகழ்வுகளாகும் நாம் விவாதித்த கீழ்நோக்கிய கிடைமட்ட மற்றும் மேல்நோக்கிய முறையான சேனல்கள் வழியாக பாயும் தகவல்தொடர்பு பின்னர் பெரும்பாலும் கீழ்நோக்கி மற்றும் மேல்நோக்கி தவறான தகவல்தொடர்புக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன மேலும் இந்த சேனல்களுக்குள் முறையான சேனல்கள் வழியாக பாயும் தகவல்தொடர்பு வடிவங்கள் திரும்பும் முறை வாய்வழி முறை மற்றும் மின்னணு முறையில் உள்ளன மின்னணு முறையில் நாம் இதற்கு முன்பு அதிக நேரம் செலவிட்டோம் இதற்குள் நிர்வாக வரிசைமுறை நீண்ட தகவல்தொடர்பு கோடுகள் பல பரிமாற்ற நிலையங்கள் மற்றும் நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான நம்பிக்கையின்மை போன்ற அமைப்புகளில் தகவல் ஓட்டத்திற்கு ஏற்படும் சில தடைகளை மீண்டும் பார்த்தோம் கீழ்நோக்கிய தகவல்தொடர்புகளில் ஒரு செய்தி சிதைவு மற்றும் தயாரிப்பு வளர்ச்சியில் இரண்டு தவறான தகவல்தொடர்புகளுக்கு இரண்டு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் இப்போது இன்றைய சொற்பொழிவுக்கு வருவோம் நான் ஒரு முன் சிந்தனை மதிப்பீட்டைச் செய்யப் போகிறேன் நினைவிருக்கிறதா முதல் சொற்பொழிவில் நீங்கள் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும் பொதுவாக மென்மையான திறன்கள் மற்றும் உடல் மொழி பற்றிய தகவல் தொடர்பு தொடர்பான சில கருத்துக்களைப் பற்றி நீங்கள் கொண்டிருந்த பல சந்தேகங்கள் தவறான புரிதல்கள் தவறான கற்றல்களை நீங்கள் செயல்தவிர்க்க வேண்டும் என்று நான் கூறினேன் சொற்களற்ற தொடர்பு என்றால் என்னவென்று தங்களுக்குத் தெரியும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அவர்கள் அதை மிகவும் திறம்படப் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உங்கள் உணர்வுகளில் சில பிழைகள் தவறான எண்ணங்களை சில கேள்விகளைக் கேட்டு பின்னர் அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் உங்கள் தவறான எண்ணங்களை தெளிவுபடுத்துவதன் மூலம் சரிசெய்ய முடியும் இப்போது இந்த விரிவுரையின் நோக்கம் உடல் மொழி பற்றிய உங்கள் தற்போதைய அறிவை சரிபார்ப்பதும் சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றிய சில தவறான கருத்துக்களை அகற்றுவதும் ஆகும் இதை நான் எப்படிச் செய்யப் போகிறேன் நான் ஒரு எளிய வினாடி வினா முறையைப் பயன்படுத்தப் போகிறேன் நீங்கள் உண்மையில் பணிகளில் பதிலளிப்பதைப் போன்ற ஒரு உண்மை அல்லது தவறான முறை ஐந்து கேள்விகள் பொதுவாக உண்மை அல்லது தவறான முறையில் இருக்கும் இப்போது இதில் நான் உங்களிடம் கேள்வி கேட்கப் போகிறேன் பின்னர் சில தொடர்புடைய படங்கள் உள்ளன நீங்கள் படத்தையும் பார்க்கலாம் நாம் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் ஒரு நிமிடம் இடைநிறுத்தி பின்னர் உங்கள் மேசைக்கு அல்லது நீங்கள் ஒரு நோட்புக் அல்லது குறைந்தபட்சம் ஒரு துண்டு காகிதம் பேனா அல்லது பென்சில் வைத்திருக்கும் இடத்திற்குச் சென்று பின்னர் மீண்டும் வீடியோவின் முன் உட்கார்ந்து பின்னர் மீண்டும் தொடங்கலாம் இப்போது நான் உங்களுக்கு கேள்விகளைக் கொடுக்கும்போது எங்களிடம் சுமார் பதினைந்து கேள்விகள் உள்ளன நீங்கள் உண்மை அல்லது பொய்யைக் குறிக்க வேண்டும் நீங்கள் ஒன்று உண்மை அல்லது பொய் என்று எழுதவும் உங்கள் பதில்கள் தன்னிச்சையாக இருக்கட்டும் இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் என்று நான் கேட்கும்போது நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்லப் போகிறேன் பின்னர் நான் மீண்டும் கூறும்போது பதில்களைக் கொடுக்கவும் பின்னர் நாம் அடுத்த ஒன்றுக்கு செல்வோம் அதை இடைநிறுத்தி நீண்ட நேரம் சிந்திப்பதைத் தவிர்க்கவும் நான் வினாடி வினா நடத்தப் போகும் வேகத்துடன் செல்லுங்கள் எனவே உடல் மொழி மற்றும் பொதுவாக சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றிய உங்கள் சொந்த கருத்துக்களுக்கு நீங்கள் எவ்வளவு தன்னிச்சையாக பதிலளிக்க முடியும் என்பதை இது எனக்கு புரிய வைக்கும் நீங்கள் தயாரா நாம் தொடங்குவோம் தொடங்குவோம் நான் சொன்னது போல் இது வெறும் உண்மை அல்லது தவறான கேள்விகளாக இருக்கும் நீங்கள் ஒரு துண்டு காகிதம் அல்லது உங்கள் நோட்டுப் புத்தகத்தை எடுத்துள்ளீர்கள் நீங்கள் பேனா அல்லது பென்சிலுடன் தயாராக உள்ளீர்கள் என்று நம்புகிறேன் முதல் கேள்வியைப் பாருங்கள் நீங்கள் உண்மை அல்லது பொய் என்று சொல்ல வேண்டும் ஆண்களை விட பெண்களுக்கு உடல் மொழி மீது இயற்கையான உணர்திறன் உள்ளது இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் நான் மீண்டும் சொல்லி முடித்த பிறகு பிறகு நான் அடுத்ததற்கு செல்வேன் நீங்கள் உங்கள் பதிலை முடித்திருக்க வேண்டும் ஆண்களை விட பெண்களுக்கு உடல் மொழி மீது இயல்பான உணர்திறன் உள்ளது நீங்கள் உண்மை அல்லது பொய் என்று எழுதியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் அடுத்ததற்கு செல்கிறேன் கேள்வி எண் 2 ஒரு நேர்மையற்ற நபர் கண் தொடர்பைத் தவிர்க்கிறார் எனவே கண் தொடர்பு என்பது கண்ணுக்குக் கண் பார்ப்பது பதிலைப் பற்றி சிந்தியுங்கள் நான் மீண்டும் சொன்ன பிறகு அதை எழுதுங்கள் ஒரு நேர்மையற்ற நபர் கண் தொடர்பைத் த தவிர்க்கிறார் நீங்கள் சரியான பதிலை எழுதியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் அடுத்ததற்கு செல்கிறேன் மூன்றாவது கேள்வி ஒரு நபர் எவ்வளவு அதிக இடத்தை ஆக்கிரமிக்கிறாரோ அவ்வளவு அதிக சக்தியை அவர் அனுபவிக்கிறார் அதிக இடத்தை ஒரு நபர் ஆக்கிரமிக்கிறார் என்றால் அதிக சக்தியை அவர் அனுபவிக்கிறார் உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் நான் அடுத்த கேள்விக்கு செல்லலாமா கேள்வி எண் 4 நீங்கள் தொடர்பு கொள்ளும் மற்ற நபரை விட குறைவாக உட்கார்ந்திருப்பது மேலாதிக்கம் அல்லது அதிகாரத்தைக் குறிக்கிறது எனவே இரண்டு பேர் உள்ளனர் நீங்கள் தொடர்பு கொள்ளும் மற்ற நபரை விட நீங்கள் கீழே அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் கீழே அமர்ந்தால் கேள்வி என்னவென்றால் இது ஆதிக்கம் அல்லது அதிகாரத்தைக் குறிக்கிறதா நீங்கள் உண்மை அல்லது பொய் என்று சொல்ல வேண்டும் இதற்கும் நீங்கள் பதிலளித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் அடுத்ததற்கு செல்கிறேன் ஐந்தாவது கேள்வி ஒருவர் தனது தலைக்குப் பின்னால் கைகளைப் பிடித்துக் கொண்டு ஒரு மேசையின் மீது கால்களை வைத்து உட்கார்ந்திருக்கும்போது ஆக்ரோஷத்தின் பண்புகளைக் காட்டுகிறார் குறிப்பாக யாராவது முன் நான் மீண்டும் கூறும்போது அதைப் பற்றி சிந்தியுங்கள் பதிலைக் கொடுங்கள் ஒருவர் தனது தலைகளை தலைக்குப் பின்னால் பிடித்துக் கொண்டு ஒரு மேசையின் மீது கால்களை வைத்து உட்கார்ந்திருக்கும்போது ஆக்ரோஷத்தின் பண்புகளைக் காட்டுகிறார் குறிப்பாக ஒருவரின் முன் உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் நான் அடுத்த இடத்திற்குச் செல்கிறேன் இது ஒரு எளிய ஒன்று போல் தெரிகிறது ஆறாவது கேள்வி கைகள் கால்கள் அல்லது கணுக்கால்களைக் குறுக்கே வைப்பது ஒரு தற்காப்பு சைகை கைகள் கால்கள் அல்லது கணுக்கால்களைக் குறுக்கே வைப்பது ஒரு தற்காப்பு சைகை என்று நான் மீண்டும் சொல்கிறேன் நான் அடுத்த கேள்விக்குச் செல்லட்டுமா கேள்வி எண் ஏழு விரல்களை இணைப்பது குறிப்பாக விரல்களாலும் கைகளாலும் செங்குத்தாக வைப்பது நம்பிக்கையைக் காட்டுகிறது விரல்களாலும் கைகளாலும் செங்குத்தாக வைப்பது நம்பிக்கையைக் காட்டுகிறது உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் அடுத்ததற்கு செல்வோம் எட்டாவது ஒரு சிகரெட்டை புகைப்பது குறிப்பாக ஒரு நேர்காணலுக்கு முன் அத்தகைய செயல்பாடு கவலை அல்லது பதட்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது கவனமாகக் கேளுங்கள் குறிப்பாக ஒரு நேர்காணல் அல்லது அத்தகைய செயல்பாட்டிற்கு முன் ஒரு சிகரெட்டைப் புகைப்பது எனவே நேர்காணல் அல்லது அத்தகைய பதட்டமான செயல்பாடு நீங்கள் குழு விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் நீங்கள் ஒரு விளக்கக்காட்சியை வழங்க வேண்டும் நீங்கள் மக்களால் மதிப்பிடப்படுகிறீர்கள் எனவே குறிப்பாக அத்தகைய செயல்பாட்டிற்கு முன்பு நீங்கள் ஒரு சிகரெட்டை புகைப்பது பதட்டம் அல்லது பதட்டத்தின் அறிகுறியாகக் கருதப்படுகிறது உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் நான் அடுத்ததற்கு செல்கிறேன் ஒன்பதாவது உங்கள் தலையை உங்கள் உள்ளங்கையில் வைப்பது இந்த விஷயத்தில் உள்ள ஆர்வத்தைக் குறிக்கிறது உங்கள் தலையை உங்கள் உள்ளங்கையில் வைப்பது தலைப்பின் மீதான ஆர்வத்தைக் குறிக்கிறது உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் நான் அடுத்ததற்கு செல்கிறேன் உங்கள் கட்டைவிரலை மேலே காட்டுவது வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட வேலை அல்லது வெற்றியைக் குறிக்கிறது இது மிகவும் எளிதான ஒன்றாகத் தெரிகிறது உங்கள் கட்டைவிரலை மேலே காட்டுவது வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட வேலை அல்லது வெற்றியைக் குறிக்கிறது இதை நீங்கள் சரியாகச் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்தது குழந்தைகள் கேள்வி எண் 11 குழந்தைகள் பெரியவர்களை விட உடல் மொழிக்கு அதிக உணர்திறன் கொண்டவர்கள் பெரியவர்களை விட குழந்தைகள் உடல் மொழிக்கு அதிக உணர்திறன் கொண்டவர்கள் உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் அடுத்ததற்கு செல்வோம் இது கேள்வி எண் 12 குறிப்பாக சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றியது வாய்மொழி தகவல்தொடர்புகளை விட வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்பு குறைவான தீவிரம் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கேள்வியை கவனமாகக் கேளுங்கள் வாய்மொழி தகவல்தொடர்புகளை விட வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்பு குறைவான தீவிரம் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நான் அடுத்ததற்கு செல்லட்டுமா கேள்வி எண் 13 நாம் ஒருவருடன் வாய்மொழியாக பேசுவதை நிறுத்தும்போது முழு தகவல்தொடர்பையும் நிறுத்துகிறோம் எனவே இந்த கேள்வி வாய்மொழி தகவல்தொடர்புகளின் ஒரு முக்கியமான அம்சத்தில் கவனம் செலுத்துகிறது அதாவது நாம் ஒருவருடன் வாய்மொழியாகப் பேசுவதை நிறுத்தும்போது முழு தகவல்தொடர்பையும் நிறுத்துகிறோம் உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் நான் அடுத்ததற்கு செல்கிறேன் இது தன்னிச்சையான உடல் மொழியைப் பற்றியது இது உங்களுக்குத் தெரியாமல் வெளிவரும் உங்கள் நடத்தை பற்றியது உங்களால் அதைக் கட்டுப்படுத்த முடியவில்லை உங்கள் சில அசைவுகள் உங்கள் சில வெளிப்பாடுகள் உடல் மொழி தன்னிச்சையான உடல் மொழி ஒரு நபரின் உள் சிந்தனை அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது நான் கேள்வி எண் 14 ஐ மீண்டும் சொல்கிறேன் தன்னிச்சையான உடல் மொழி ஒரு நபரின் உள் சிந்தனை அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் அடுத்த விஷயத்திற்கு செல்வோம் இது நேர உணர்தல் நேரங்களை நாம் உணரும் விதம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒன்றாகும் கேள்வி எண் 15 மக்கள் தங்கள் நியமனங்களை பராமரிக்கிறார்கள் மற்றும் நேரத்தைப் பற்றிய அவர்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப காலக்கெடுவை பூர்த்தி செய்கிறார்கள் கேள்வி எண் 15 மக்கள் தங்கள் நியமனங்களை பராமரிக்கிறார்கள் மற்றும் நேரத்தைப் பற்றிய அவர்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப காலக்கெடுவை பூர்த்தி செய்கிறார்கள் நீங்கள் அதைச் செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது கடைசி இப்போது நான் உங்களுக்கு பதில்களை வழங்கத் தொடங்குவேன் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் கொடுங்கள் எனவே ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் அது 0 ஆகும் மதிப்பீடு செய்யத் தொடங்குவோம் பதில்களைப் பார்ப்போம் முதலாவதாக ஆண்களை விட பெண்களுக்கு உடல் மொழி மீது இயல்பான உணர்திறன் உள்ளது பதில் உண்மை அடிப்படையில் ஆண்களை விட பெண்கள் உடல் மொழி மீது இயல்பான உணர்திறன் கொண்டுள்ளனர் யாரோ ஒருவர் நல்லவர் யாரோ ஒருவர் கெட்டவர் என்பதை அவர்கள் இயற்கையாகவே உணர முடியும் அது ஆபத்தானது ஆண்களை விட ஆபத்தானது என்பதை ஒரு சூழலில் அவர்கள் உடனடியாக உணர முடியும் எனவே நம்மைச் சுற்றியுள்ள குறிப்புகளின் அடிப்படையில் அவர்கள் அதிக புலனுணர்வு கொண்டவர்கள் பின்னர் அதன் அடிப்படையில் அவர்கள் விரைவான தகவல் விளக்கத்தை செய்ய முடியும் எனவே ஆண்களுடன் ஒப்பிடும்போது அவர்கள் உடல் மொழி மீது இயற்கையான உணர்திறன் கொண்டுள்ளனர் கேள்வி எண் 2 நேர்மையற்ற நபர் கண் தொடர்பைத் தவிர்க்கிறார் அது உண்மைதான் நேர்மையான மனிதர்கள் அனைவரும் கண்ணோடு கண் பார்க்க முயற்சி செய்கிறார்கள் இது போன்ற மொழி வழக்கு உள்ளன ஒருவருக்கொருவர் பிடிக்காதபோது அல்லது ஒருவருக்கொருவர் நேர்மையாக இல்லாதபோது மக்கள் எனவே அவர்கள் கண்ணோடு கண் பார்க்கமாட்டார்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே அவர்கள் கண் தொடர்பைத் தவிர்க்கிறார்கள் எனவே நேர்மையற்ற நபர் கண் தொடர்பைத் தவிர்ப்பவர் என்று பொதுவாகக் கருதப்படுகிறது எனவே சரியானவற்றுக்கு ஒரு மார்க் வைத்திருங்கள் நீங்கள் அது தவறாக இருந்தால் 0 ஐக் கொடுங்கள் மூன்றாவது ஒன்றைப் பாருங்கள் ஒரு நபர் எவ்வளவு அதிக இடத்தை ஆக்கிரமிக்கிறாரோ அவ்வளவு அதிக சக்தியை அவர் அனுபவிக்கிறார் பதில் உண்மை நிறுவனத்தில் மிக உயர்ந்த நபரைப் பாருங்கள் சி ஓ என்று சொல்லலாம் அவர் தனது அலுவலகத்திற்கு அதிகபட்ச இடத்தை ஆக்கிரமிக்கிறார் ஒரு அறையில் அமர்ந்திருக்கும் மிகக் சிறிய தொழிலாளியைப் பாருங்கள் அந்த தொழிலாளியை விடக் குறைவானவர் காவலாளி போன்ற ஒருவர் அவர் வெளியே அமர்ந்திருக்கிறார் பின்னர் ஒரு ஸ்டூல் மட்டுமே அவருக்கு வழங்கப்படும் இடம் எனவே அதிகாரத்தைப் பொறுத்து நபருக்கு இடம் வழங்கப்படுவதை நீங்கள் எளிதாகக் காணலாம் கேள்வி எண் நான்கு உங்களில் சிலர் அதை சரியாகப் பெற்றிருக்கமாட்டீர்கள் ஆனால் அது பரவாயில்லை நீங்கள் தொடர்பு கொள்ளும் மற்ற நபரை விட குறைவாக உட்கார்ந்திருப்பது மேலாதிக்கம் அல்லது அதிகாரத்தைக் குறிக்கிறது இது தவறானது ஏனென்றால் வழக்கமாக ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அல்லது அதிகாரத்தைக் காட்ட விரும்புவோர் அவர்கள் எப்போதும் உங்களை விட உயர்ந்த இடத்தில் உட்கார முயற்சிக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்தும் தோரணையைக் கொடுக்க முயற்சிக்கிறார்கள் வழக்கமாக குறைந்த நிலையில் இருக்கும் நபர் எனவே வளைந்து குறைவாக அமர்ந்திருக்கிறார் எனவே அவர் கீழே உட்கார்ந்து மற்ற நபரை மேலே உட்கார அனுமதிக்கிறார் எனவே இது ஒரு உயர் அதிகாரிக்கும் கீழ் அதிகாரிக்கும் இடையிலான சக்தி இயக்கவியலைக் குறிக்கிறது ஐந்தாவது ஒன்று ஒருவர் தனது கால்களை ஒரு மேசையில் உட்கார்ந்து கைகளைத் தலைக்குப் பின்னால் பிடித்துக் கொண்டு குறிப்பாக ஒருவரின் முன் ஆக்ரோஷத்தின் முன்னேற்றங்களைக் காட்டுகிறார் இது உண்மையில் மிகவும் ஆக்ரோஷமானது ஏனெனில் சில முதலாளிகள் செய்கின்றனர் தங்கள் செயலாளர்களுக்கு முன் தங்கள் ஊழியர்களுக்கு முன் அவர்கள் தான் உண்மையான முதலாளிகள் என்பதைக் காட்ட விரும்புகிறார்கள் பின்னர் நான் படத்தில் காட்டியுள்ளபடி அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக அமர்ந்திருக்கிறார்கள் அது உண்மை எனவே நீங்கள் சரியான பதில்களுக்கு ஒன்றையும் தவறான பதில்களுக்கு பூஜ்ஜியத்தையும் தருகிறீர்கள் என்று நம்புகிறேன் கேள்வி எண் ஆறு கூட உண்மை கைகள் கால்கள் அல்லது கணுக்கால் கடப்பது ஒரு தற்காப்பு சைகை எனவே திறந்த உள்ளங்கைகள் போன்ற அனைத்து திறந்தவற்றுடனும் ஒப்பிடும்போது அனைத்து குறுக்குவெட்டுகளும் பொதுவாக தற்காப்பாகக் கருதப்படுகின்றன திறந்த கால்கள் கூட முன்புறத்தில் உள்ள நபரை நோக்கி நீண்டுள்ளன எனவே இவை அனைத்தும் தற்காப்புக்கு எதிராக திறந்த சைகைகள் மற்ற நபரைப் பற்றி உங்களுக்குத் தெரியாதபோது மற்ற நபரைப் பற்றி நீங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும்போது மற்ற நபர் உங்கள் தனியுரிமைக்குள் ஊடுருவ முயற்சிக்கிறார் என்று நீங்கள் உணரும்போது நீங்கள் தற்காப்பாக மாறுகிறீர்கள் இது விலங்குகளின் உள்ளுணர்வு பறவைகளின் உள்ளுணர்வு போன்றது நீங்கள் அவற்றுக்கு அருகில் செல்லும்போது அவை தங்களைப் பாதுகாக்க முயற்சிக்கும் எனவே அவர்கள் தற்காப்பு சைகையைப் பயன்படுத்துவார்கள் ஏழாவது ஒன்று மீண்டும் சுவாரஸ்யமானது பதில் உண்மை விரல்களை இணைப்பது நீங்கள் இதைப் போல பிடித்துக் கொண்டால் கூம்பு போல வைப்பது விரல்களையும் கைகளையும் இணைப்பது நம்பிக்கையைக் காட்டுகிறது நம்பிக்கையற்றவர்கள் அவர்கள் கைகளை பாக்கெட்டுக்குள் வைக்க முயற்சிப்பார்கள் அவர்கள் கைகளை பின்னால் வைப்பார்கள் கைகள் மிகவும் பயப்படும் எனவே அவர்கள் தங்கள் கைகளை கிள்ளுவார்கள் எனவே கைகள் அதை சுதந்திரமாக வைத்திருப்பதைத் தவிர அல்லது இணைத்த நிலையில் ஒன்றாக ஒன்றாக தவிர வேறு பல விஷயங்களைச் செய்யும் எனவே அது உண்மையில் நம்பிக்கையைக் குறிக்கிறது எட்டாவது உண்மையும் கூட ஒரு சிகரெட் புகைப்பது அல்லது உதாரணமாக சில கம்களை மெல்லுவது அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் நேர்காணலுக்குச் செல்வதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு கப் தேநீர் தேவை என்று நினைப்பது கட்டாயமாகும் இப்போது இந்த விஷயங்கள் அனைத்தும் மேலும் ஒரு சிகரெட் புகைக்கும் விஷயத்தில் கவலை அல்லது பதட்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது எனவே இது ஒரு வகையான கட்டாய அடிமைத்தனம் உங்களிடம் அது இருந்தால் மட்டுமே பதட்டம் அல்லது பதட்டத்தை சமாளிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே நீங்கள் அதைச் செய்கிறீர்கள் பின்னர் மக்கள் தங்கள் பதட்டத்தைக் கட்டுப்படுத்த இதுபோன்ற சூழ்நிலைகளில் சில சிறிய பெக்குகளை குடிக்கிறார்கள் எனவே இவை அனைத்தும் கவலை அல்லது பதட்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகின்றன கேள்வி எண் ஒன்பது பதில் தவறானது கேள்வி என்னவென்றால் உங்கள் தலையை உங்கள் உள்ளங்கையில் வைப்பது இந்த விஷயத்தில் உள்ள ஆர்வத்தைக் குறிக்கிறது உண்மையில் நான் கொடுத்த படத்தில் நீங்கள் பார்த்தது போல் அவர்கள் முற்றிலும் ஆர்வத்தை இழந்துவிட்டனர் அவர்கள் முற்றிலும் திசைதிருப்பப்படுகிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்குத் தெரியவில்லை எனவே உங்கள் கையை உள்ளங்கையில் வைப்பது ஆர்வமின்மையைக் குறிக்கிறது எனவே நீங்கள் சலிப்பாக உணர்கிறீர்கள் மாறாக அது சலிப்பைக் குறிக்கிறது எனவே பதில் தவறானது பத்தாவது ஒன்று மிகவும் எளிதானது ஏனென்றால் எல்லா கலாச்சாரத்திலும் எல்லா மொழிகளிலும் நாம் கட்டைவிரலை உயர்த்தும்போது அது வேலை நன்கு செய்யப்பட்டது என்று மக்கள் புரிந்துகொள்கிறார்கள் அது வெற்றியைக் குறிக்கிறது எனவே இன்றும் கூட உங்களிடம் உள்ளது எடுத்துக்காட்டாக பேஸ்புக் வாட்ஸ்அப் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு நல்ல வேலையைச் செய்தீர்கள் நல்லது நீங்கள் அதைச் செய்தீர்கள் என்பதைக் குறிக்க ஐகான் கட்டைவிரல் உங்களிடம் உள்ளது இப்போது குழந்தைகள் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் எனவே அவர்கள் பெரியவர்களை விட உடல் மொழிக்கு அதிக உணர்திறன் கொண்டவர்கள் அது உண்மைதான் எனவே நீங்கள் குழந்தைகளைப் பார்த்தால் அவர்கள் பெற்றோர்கள் குறிப்பாக தாய் மீது அதிக கவனம் செலுத்துகிறார்கள் மேலும் அவர்கள் உடல் மொழியில் அதிக உணர்திறன் கொண்டவர்கள் அவர்கள் எல்லா நேரத்திலும் தாயின் கவனத்தை விரும்புகிறார்கள் எனவே தாய் யாரிடமாவது பேசினால் தாய் டிவி பார்த்தால் குழந்தை தனது தலை முகத்தை கூட குழந்தையை நோக்கி தள்ள முயற்சிக்கும் எனவே இது முழு கவனத்தையும் கொண்டிருக்க விரும்புகிறது மேலும் அவர்கள் உடல் மொழிக்கு அதிக உணர்திறன் கொண்டவர்கள் அவர்கள் பெற்றோரின் நண்பர்களின் நல்ல நபர்களின் உடல் மொழியை உணர முடியும் பின்னர் யாராவது கெட்டவர்கள் குழந்தையைப் பிடிக்காத ஒருவர் அதை தூக்குகிறார் என்றால் குழந்தை உடனடியாக அழத் தொடங்கும் அவர்கள் அரவணைப்பில் உள்ள வித்தியாசத்தைக் காண முடியும் எனவே அவர்கள் பெரியவர்களை விட அதிக உணர்திறன் கொண்டவர்கள் இப்போது பொதுவாக சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பற்றி கேள்வி கூறுகிறது அது வாய்மொழி தகவல்தொடர்புகளை விட குறைவான தீவிரம் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பதில் தவறானது இது மற்றொரு வழியில் உள்ளது இது சமமாக தீவிரமானது மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் இது வாய்மொழி தகவல்தொடர்புகளை விட மிகவும் தீவிரமானது மற்றும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே சொற்கள் அல்லாதவை வாய்மொழியை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் 13 நாம் ஒருவருடன் வாய்மொழியாகப் பேசுவதை நிறுத்தும்போது முழு தகவல்தொடர்பையும் நிறுத்துகிறோம் இப்போது பதில் தவறானது ஏனென்றால் நாம் ஒருவருடன் வாய்மொழியாக பேசுவதை நிறுத்திவிட்டோம் என்று நினைக்கும் போது நாம் உண்மையில் அந்த நபருடன் வாய்மொழியாக அல்லாமல் தொடர்பு கொள்ளத் தொடங்குகிறோம் நமது உடல் மொழியை அதிகம் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் பேசுவதை நிறுத்துகிறோம் ஆனால் நாம் செல்லும் போது நாம் ஒரே அறையில் வசிக்கிறோம் என்றால் நாம் கதவை உதைக்கிறோம் நாம் நிறைய சத்தம் போடுகிறோம் நாம் மியூசிக் பிளேயரை மிக அதிக சத்தத்தில் இசைக்கிறோம் பதற்றத்தை உருவாக்க எல்லாவற்றையும் செய்கிறோம் நம் சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்தும் நபரை எரிச்சலூட்டுகிறோம் நாம் அந்த நபருடன் பேசுவதை நிறுத்தினாலும் கூட இப்போது 14 இல் தன்னிச்சையான உடல் மொழி ஒரு நபரின் உள் சிந்தனை அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது பதில் முற்றிலும் உண்மை மற்றும் இது உடல் மொழியின் தந்திரமான பகுதியாகும் இதைப் பற்றி வரவிருக்கும் விரிவுரைகளில் அதிகம் படிப்போம் நமஸ்தே சொல்வது கை குலுக்குவது போன்ற தன்னார்வ உடல் மொழி அவை வெறுமனே தகவல்தொடர்புகளின் முறையான அம்சத்தை வெளிப்படுத்துகின்றன ஆனால் தன்னிச்சையான உடல் மொழி உங்களுக்குத் தெரியாமல் நீங்கள் செய்யும் விஷயங்கள் உங்கள் கண்கள் விரிவடைந்து சுருங்குகின்றன அதைப் பற்றி நான் பின்னர் விவாதிப்பேன் உங்கள் கை உங்கள் கால்களின் தருணம் மற்றும் இவை அனைத்தும் மற்றும் உங்கள் முகபாவனைகள் இது உங்களுக்குத் தெரியாமல் வருகிறது எனவே அவை உண்மையில் உங்கள் உள் சிந்தனை அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன கடைசியாக இது நேரக் கண்ணோட்டத்தைப் பற்றியது மக்கள் தங்கள் நியமனங்களைப் பராமரிக்கிறார்கள் மற்றும் நேரத்தைப் பற்றிய அவர்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப காலக்கெடுவை பூர்த்தி செய்கிறார்கள் ஆம் முற்றிலும் உண்மை இந்த மோனோக்ரோனிக் மற்றும் பாலிக்ரோனிக் நேரக் கண்ணோட்டத்தைப் பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம் மோனோக்ரோனிக் நேரக் கண்ணோட்டத்தைக் கொண்டவர் நேரம் நேரியல் என்று நினைக்கிறார் ஐரோப்பியர்கள் மற்றும் அமெரிக்கர்களைப் போலவே நேரமும் பட்ஜெட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அது பாலிக்ரோனிக் என்று நம்புபவர்கள் நேரம் உங்கள் வசம் உள்ளது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பின்னர் விஷயங்களை முடிவில்லாமல் ஒத்திவைக்க முடியும் அவர்கள் திட்டமிடவில்லை அவர்கள் விஷயங்களை வந்து தலையிட அனுமதிக்கின்றனர் எனவே நாம் அதைப் பற்றி பேசுவோம் பின்னர் இப்போது கலாச்சாரத்தைப் பொறுத்து மற்றும் நீங்கள் உருவாக்கிய மனநிலையைப் பொறுத்து மக்கள் உண்மையில் நேரத்தைப் பற்றிய வெவ்வேறு உணர்வுகளைக் கொண்டுள்ளனர் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இப்போது உங்கள் மதிப்பெண் பகுப்பாய்வு மொத்தத்தை சரிபார்த்து தவறான பதில்களுக்கு 0 ஐக் கொடுத்து மொத்தத்துடன் சேர்க்கவும் நீங்கள் 13 முதல் 15 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மனிதர்களைப் பற்றிய உங்கள் உணர்வுகள் உடல் மொழி சொற்களற்ற தகவல்தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் ஏற்கனவே ஒரு சிறந்த மட்டத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் 10 முதல் 12 வரை இருந்தால் நீங்கள் நன்கு செய்துள்ளீர்கள் 7 முதல் 9 வரை நன்று 4 முதல் 6 வரை சராசரி இப்போது நீங்கள் உண்மையில் உங்கள் சொற்களற்ற தகவல்தொடர்பு திறன்களை மேம்படுத்த வேண்டும் சிறந்த மட்டத்தில் உள்ளவர்கள் அதைச் செய்ய வேண்டியதில்லை ஏனென்றால் சொற்களற்ற தொடர்பு மற்றும் உடல் மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் மேம்படுத்த நிறைய இருக்கிறது அவர்களால் மேம்படுத்த முடியும் அவர்கள் தங்கள் திறன்களை மேலும் மேம்படுத்த முடியும் ஆனால் 4 முதல் 6 மற்றும் அதற்குக் குறைவானவர்கள் 2 முதல் 4 அல்லது 0 முதல் 2 வரை மோசமானவர்கள் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அடிப்படையில் உங்கள் திறன்களை மேம்படுத்த வேண்டும் நீங்கள் ஒரு விதத்தில் நடந்து கொண்டிருக்கலாம் அல்லது யாராவது உங்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் சரியாக இல்லை அல்லது சில உடல் மொழியை நீங்கள் தவறாகப் புரிந்துகொள்கிறீர்கள் உங்கள் உடல் மொழியைப் பற்றி தவறான தகவல்தொடர்புகளைக் கொடுக்கிறீர்கள் எனவே அது 6 க்கும் குறைவாக இருக்கும்போது குறிக்கப்படுகிறது ஆனால் மனதை தளர விடாதீர்கள் எனவே உங்கள் அறிவை முன்கூட்டியே சரிபார்க்க நான் இன்னும் ஒரு சோதனையை வைப்பேன் பின்னர் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நீக்க விரும்புகிறேன் அதன்பிறகு சில சுவாரஸ்யமான விளக்கப்படங்களுடன் கோட்பாட்டுப் பகுதிக்குச் செல்வோம் ஆனால் அது உங்களுக்கு நம்பிக்கையைப் பெறவும் உடல் மொழியைப் பற்றி ஏதாவது தெரிந்துகொள்ளவும் உங்கள் மென்மையான திறன்களையும் ஆளுமையையும் மேம்படுத்த முயற்சிக்கவும் உதவும் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி ஒரு நல்ல நாள் அமையட்டும் இந்த உடல் மொழி கண்ணோட்டத்தில் மக்களைப் பார்க்கத் தொடங்குங்கள் இது உங்கள் தகவல்தொடர்பு திறனை மேம்படுத்தும் மீண்டும் ஒரு முறை நன்றி